குறைந்த சக்திக்கான கேட் நிலை வடிவமைப்பு பகுதி 1 எனவே இந்த சொற்பொழிவில் கேட் மட்டத்தில் கேட் மட்டத்தின் சக்தியைக் குறைப்பதற்கான சில நுட்பங்களைப் பார்ப்போம் கேட்களின் மட்டத்தில் நடைபெறும் சமிக்ஞை நடவடிக்கைகளை பகுப்பாய்வு செய்வதன் மூலம் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பல சுவாரஸ்யமான நுட்பங்கள் உள்ளன எனவே இந்த விஷயத்தில் பொதுவாக பயன்படுத்தப்படும் சில அணுகுமுறைகளை நாம் நன்றாகப் பார்ப்போம் எனவே சக்தியைக் குறைப்பதற்கான பல்வேறு நுட்பங்களை நான் சொன்னது போல் பார்ப்போம் கேட்களின் மட்டத்தில் வெளிப்படுத்தப்படும் வடிவமைப்புகளுக்கு இங்கே நாம் நேரடியாக டிரான்சிஸ்டர்களின் மட்டத்தில் பார்க்காமல் இருக்கலாம் வேறு சில அணுகுமுறைகளில் நாம் பார்த்துக் கொண்டிருப்போம் ஆனால் சில அணுகுமுறைகளில் நாம் ஒரு சுருக்கத்தை உருவாக்குவது என்று பொருள் டிரான்சிஸ்டர் நிலை விவரங்களுக்குச் செல்லாமல் நாங்கள் கேட்களை மட்டுமே பார்ப்போம் எனவே கேட்களின் மட்டத்தில் கூட நாங்கள் சில பகுப்பாய்வுகளைச் செய்யலாம் மேலும் நீங்கள் சில மறுசீரமைப்புகளைச் செய்யலாம் இதன் மூலம் மின் நுகர்வை குறைக்க முடியும் இப்போது சக்தியைக் குறைப்பதற்கான இந்த கேட் நிலை வடிவமைப்பு நுட்பங்களின் நன்மை என்னவென்றால் இந்த முறைகள் தொகுப்பு கருவிகளின் ஒரு பகுதியாக மிக எளிதாக ஒருங்கிணைக்கப்படலாம் அங்குள்ள CAD கருவிகளைப் போல இவை அங்கேயே ஒருங்கிணைக்கப்படலாம் நிச்சயமாக மிக முக்கியமாக பின்பற்றப்படும் வடிவமைப்புக் கொள்கை என்னவென்றால் நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தே சக்தி விழிப்புணர்வு வடிவமைப்பு தத்துவத்தை முயற்சித்து இணைத்துக்கொள்கிறீர்கள் நீங்கள் மற்றவை முடிவடையும் வரை காத்திருக்க வேண்டாம் சக்தியைப் பற்றி இறுதியாக சிந்திக்கத் தொடங்குகிறீர்கள் அதைச் செய்யாதீர்கள் நடத்தை விளக்கத்திலிருந்து தொடங்கி மிக உயர்ந்த மட்டத்திலிருந்தும் உங்கள் இறுதி சர்க்யூட்கள் குறைந்த சக்தியை உட்கொள்வது குறித்து விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதையும் தேவையற்ற மின் நுகர்வு நிறுத்தப்பட வேண்டும் என்பதையும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டியவை இது பின்னர் சிக்கலை எளிதாக்கும் எனவே ஒரு CMOS நெட்வொர்க்கில் நிகழும் மின் நுகர்வை நினைவுபடுத்தலாம் எனவே எனக்கு இந்த PMOS CMOS இந்த மைதான இந்த VDD நன்றாக உள்ளது முன்னதாக நான் சுமை கொள்ளளவை மட்டுமே காட்டியிருக்கிறேன் என்பதை இங்கே காண்பிக்கிறேன் ஆனால் நடைமுறையில் இந்த கொள்ளளவு சிக்மா C உள்ளீடு என்பது சுமை கொள்ளளவு ஆகும் இது மற்ற டிரான்சிஸ்டர்களின் வாயிலை ஓட்டுவதால் ஏற்படுகிறது ஒன்றோடொன்று இணைப்புகளின் ஒட்டுண்ணி கொள்ளளவு இந்த நீண்ட இணைப்புக் கோடு மற்றும் டிரான்சிஸ்டர்களின் வடிகால் கொள்ளளவு ஆகியவை இருக்கலாம் எனவே இவை அனைத்தின் மொத்த தொகை பயனுள்ள சுமை கொள்ளளவாக இருக்கும் பின்னர் வெளியீடு சரியாக இயங்கும் இது ஒரு எளிமைப்படுத்தப்பட்ட சமன்பாடு மூலதன T க்கு 0 ஆக இருக்கும் ஒவ்வொரு சுழற்சியிலும் வெளியீடு 0 முதல் Vout வரை சொல்லலாம் பின்னர் Vout இலிருந்து 0 க்கு மாறலாம் என்று கருதுகிறேன் அதாவது மின்னேற்றப்படுகிறது மற்றும் வெளியேற்றப்படுகிறது எனவே நான் மின் நுகர்வு சராசரி மின் நுகர்வு 1 ஐ டி இரண்டு பகுதிகளாகக் காட்டுகிறேன் 0 முதல் T முதல் 2 வரை அரை சுழற்சிகளுக்கு நான் சொல்கிறேன் எனவே இந்த முனையின் மின்னழுத்தம் Vout ஆகும் எனவே இது வெளியேற்றம் ஆகும் dVout dt ஐ ஏற்றவும் மற்ற பகுதியில் நீங்கள் ஏற்றுகிறீர்கள் எனவே இப்போது மின்னழுத்த வேறுபாடு VDD கழித்தல் Vout ஆகும் ஆகையால் நீங்கள் மொத்தத் தொகையை எடுத்துக் கொண்டால் சார்ஜ் மற்றும் டிஸ்சார்ஜ் ஆகிய இரு சுழற்சிகளிலும் சராசரி மின் நுகர்வு கிடைக்கும் இந்த வரைபடத்தைப் பொறுத்து நான் காட்ட விரும்பும் மற்ற விஷயம் என்னவென்றால் சராசரி சக்தி சிதறல் வெளிப்பாட்டை நீங்கள் நினைவுபடுத்துகிறீர்கள் எனவே ஆல்பா C VDD சதுரம் பெறுக்கல் f கடிகாரத்தின் அதிர்வெண் போல தோற்றமளிக்கும் ஒரு வெளிப்பாட்டை முன்பு காட்டினோம் ஆனால் இப்போது நாம் இந்த சமன்பாட்டை சிறிது செம்மைப்படுத்துகிறோம் f கடிகாரத்தில் VDD நன்றாக இருக்கிறது என்று நாங்கள் சொல்கிறோம் ஆனால் இங்கே நாம் மின்தேக்கியின் சார்ஜ் மற்றும் டிஸ்சார்ஜ் ஐ பார்க்கும் போதெல்லாம் இது வெளியீட்டு முனை மட்டுமல்ல இந்த வாயிலின் மற்ற உள் முனைகள் இங்கே மற்றொரு சந்தி உள்ளது போல எனவே இங்கேயும் இந்த வடிகால் முதல் தரை வரை ஒரு உள் கொள்ளளவு இருக்கும் இதுவும் மிகக் குறைவானதல்ல இதுவும் கருதப்பட வேண்டும் எனவே உள்ளீடுகள் மாறும்போதெல்லாம் இந்த சுமை கொள்ளளவு சார்ஜ் மற்றும் டிஸ்சார்ஜ் மட்டுமல்ல C அகமும் சார்ஜ் மற்றும் டிஸ்சார்ஜ் ஆகும் இந்த எடுத்துக்காட்டுக்கு இது 2 உள்ளீட்டு NOR வாயில் VA மற்றும் VB என்று சொல்லலாம் 2 உள்ளீடுகள் இப்படி மாறுகின்றன VA 0 முதல் உயரம் வரை செல்கிறது VB உயர்விலிருந்து தாழ்வாக செல்கிறது எனவே V அகம் எனவே VA நடத்தும் போதெல்லாம் VDD இங்கே வரும் எனவே VA கடத்தும் போதெல்லாம் அதாவது இது 0 எனவே VDD இங்கே இணைக்கப்படும் அது 0 அது இங்கே இணைக்கிறது மற்ற நேரம் அது 0 ஆக இருக்கும் சரி எனவே V அகம் ஒரு சார்ஜிங் மற்றும் டிஸ்சார்ஜ் கட்டத்திலும் செல்லும் எனவே Cinternal சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் வழியாகவும் செல்லும் எனவே இங்கே நீங்கள் அனைத்து முனைகளுக்கும் இந்த சார்ஜிங் டிஸ்சார்ஜிங்கைக் கருத்தில் கொள்ள வேண்டும் வெளியீட்டு முனை மட்டுமல்ல எனவே இது வெவ்வேறு முனைகளின் செயல்பாடு இந்த முனையின் செயல்பாடு இந்த முனையின் செயல்பாடு தொடர்புடைய கொள்ளளவு மற்றும் தொடர்புடைய மின்னழுத்தம் இது Vout இது Vinternal எனவே இது சக்தியின் மிகவும் துல்லியமான கணக்கீடாக இருக்கும் சரி இப்போது கேட் நிலை வடிவமைப்பு கருத்தாய்வுகளைப் பார்ப்போம் எனவே வாயில்களின் மட்டத்தில் நாம் முக்கியமாக மாறும் மின் நுகர்வுக்கு கவனம் செலுத்துகிறோம் எனவே கேட் வெளியீடு நிலை 0 முதல் 1 1 முதல் 0 வரை மாறும்போதெல்லாம் டைனமிக் மின் நுகர்வு மற்றும் குறுகிய சுற்றுகள் மின்சக்திக்கு முக்கிய காரணம் என்பதை நாம் கண்டோம் எனவே நம்மிடம் உள்ள சில சமிக்ஞை செயல்பாடு அளவை மதிப்பிட விரும்புகிறோம் சமிக்ஞை செயல்பாடு அது ஒரு சுற்று வலப்பக்கத்தில் சாத்தியமாகும் எனவே ஒரு புறநிலை செயல்பாடு உள்ளது இதை நாம் சிறிது நேரம் கழித்து விளக்குவோம் இந்த புறநிலை செயல்பாடு நாம் அடிப்படையில் அதற்கு வருவோம் அங்கு C ஒரு முனையின் கொள்ளளவைக் குறிக்கிறது Pi நிகழ்தகவைக் குறிக்கிறது இந்த P சக்தியைக் குறிக்கவில்லை ஆனால் ஒரு முனையின் தர்க்க மதிப்பு தர்க்கம் 1 இல் இருப்பதற்கான நிகழ்தகவு இது பை 1 மைனஸ் பை என்ற நியாயப்படுத்தலைப் பற்றி பேசுகிறேன் பை என்பது முனை 1 இல் இருப்பதற்கான நிகழ்தகவு மற்றும் 1 மைனஸ் பை என்பது முனை 0 இல் இருப்பதற்கான நிகழ்தகவு இப்போது ஒரு முனையில் மின் நுகர்வு இருக்கும் போது ஒரு மாற்றம் இருக்கும் உண்மையில் ஒரு மாற்றம் இருக்கும்போது முனையின் மதிப்பு சில நேரங்களில் அதிகமாகவும் சில நேரங்களில் குறைவாகவும் இருக்கும் என்றால் ஒரு மாற்றம் மட்டுமே இருக்கும் எனவே அதன் நிகழ்தகவு என்னவாக இருக்கும் உயர் நிகழ்தகவு Pi மற்றும் குறைந்த நிகழ்தகவு 1 மைனஸ் Pi ஆகும் எனவே இந்த இரண்டின் உற்பத்தியை Pi பெருக்கல் 1 மைனஸ் Pi ஆக எடுத்துக்கொள்கிறேன் நான் தயாரிப்பை எடுத்துக் கொண்டால் முனையின் தர்க்க மதிப்பு 1 ஆக இருக்கும் நிகழ்தகவு இது என்றும் 0 இல் இருக்கும் என்றும் அர்த்தம் அதாவது ஒரு மாற்றம் அல்லது அதற்கு நேர்மாறாக 0 மற்றும் 1 அதனால்தான் நான் Pi மற்றும் 1 மைனஸ் Pi ஆகியவற்றின் பெருக்களை எடுத்துக்கொள்கிறேன் இது ஒரு மாற்றம் இருப்பதற்கான நிகழ்தகவு கொள்ளளவு மதிப்பால் பெருக்கப்படுகிறது எனவே மொத்தத் தொகையை நீங்கள் எடுத்துக் கொண்டால் நீங்கள் குறைக்க விரும்பும் புறநிலை செயல்பாடாக இது இருக்கும் ஏனென்றால் இதை நான் குறைத்தால் எனது மாறும் சக்தியும் குறைந்தபட்சமாக இருக்கும் எனவே பல அணுகுமுறைகள் பயன்படுத்தப்படுகின்றன இந்த அணுகுமுறைகளில் சிலவற்றை ஒவ்வொன்றாகப் பார்ப்போம் தொழில்நுட்ப மேப்பிங் கட்ட ஒதுக்கீடு முள் இடமாற்றம் மின் கையாளுதல் போன்றவற்றின் முறைகளைப் பார்ப்போம் எனவே தொழில்நுட்ப மேப்பிங் அணுகுமுறையுடன் தொடங்குவோம் தொழில்நுட்ப மேப்பிங் என்றால் என்ன தர்க்கத் தொகுப்பின் போது தர்க்கத் தொகுப்பு என்றால் என்ன ஒரு விவரக்குறிப்பு கொடுக்கப்பட்டால் நான் ஒரு கேட் நிலை அல்லது செல் நிலை சுற்று ஒன்றை உருவாக்க விரும்புகிறேன் தொழில்நுட்ப மேப்பிங் என்றால் சில நிலையான செல்கள் ஏற்கனவே இருக்கும் ஒரு நூலகம் என்னிடம் உள்ளது இரண்டு உள்ளீட்டு வாயில்கள் மல்டிபிளெக்சர்கள் இந்த வகையான விஷயங்கள் இருக்கலாம் எனவே நான் ஒருங்கிணைக்கும்போது எனது அடிப்படை கட்டுமானத் தொகுதிகள் அந்த நூலகத்திலிருந்து மட்டுமே எடுக்கப்பட வேண்டும் இது தொழில்நுட்ப மேப்பிங் என்று அழைக்கப்படுகிறது கலங்களின் நெட்லிஸ்ட்டை நான் உருவாக்குகிறேன் அங்கு தொழில்நுட்ப நூலகத்திலிருந்து செல்கள் எடுக்கப்படுகின்றன இந்த செயல்முறை தொழில்நுட்ப மேப்பிங் என்று அழைக்கப்படுகிறது எனவே எனது தொழில்நுட்ப நூலகத்தில் 2 உள்ளீட்டு கேட்கள் உள்ளன என்று கருதி இது மிகவும் உண்மை வேறு சில வகை கேட்களும் உள்ளன எனவே இங்கே நாம் ஒரு புறநிலை செயல்பாட்டை வரையறுக்க முயற்சிக்கிறோம் அங்கு மொத்த மாறுதல் செயல்பாட்டைக் குறைக்கிறோம் அல்லது குறைக்க முயற்சிக்கிறோம் ஏனென்றால் மின் நுகர்வு மாறுதல் செயல்பாட்டை பெரிதும் சார்ந்துள்ளது என்பதை நாம் அறிவோம் எனவே ஒரு உதாரணத்தின் உதவியுடன் செயல்முறையை விளக்குகிறோம் எனவே உள்ளீடு A B C மற்றும் D உடன் 4 உள்ளீட்டு சுற்று எடுத்துக்கொள்கிறோம் யோசனை பின்வருமாறு எனக்கு 4 உள்ளீடுகள் A B C D உள்ள ஒரு சுற்று இருக்கிறது என்று சொல்லலாம் இப்போது இந்த அணுகுமுறையில் ஒரு வெளியீடு உள்ளது இந்த அணுகுமுறையில் நாம் சமிக்ஞை நிகழ்தகவுகளைப் பார்க்கிறோம் எனவே A மற்றும் B உள்ளீடுகளின் சமிக்ஞை நிகழ்தகவு 0 2 மற்றும் 0 2 மற்றும் C மற்றும் D உடையது 0 5 என்று கருதுகிறேன் இந்த மதிப்புகளை நான் எப்படி அறிவேன் என்று நீங்கள் கேட்கலாம் நீங்கள் பார்க்கிறீர்கள் நீங்கள் A ஐ இயக்கும் வெளியீட்டிலிருந்து சில சுற்றுகள் இருக்கலாம் நீங்கள் B ஐ ஓட்டும் இடத்திலிருந்து வேறு சில சுற்றுகள் இருக்கலாம் இந்த சுற்றுகள் வெளியீடு எவ்வளவு அடிக்கடி இருக்க முடியும் என்பதை தீர்மானிக்க முடியும் வெளியீடு 0 ஆக இருக்கலாம் ஒரு எளிய நிகழ்தகவு அடிப்படையிலான கணக்கீடு உள்ளது இந்த நிகழ்தகவு கணக்கீடுகள் எவ்வாறு செய்யப்படுகின்றன என்பதை ஒரு தொகுதி தொடர்பாக நாங்கள் பார்ப்போம் எனவே 0 2 என்றால் A வரியில் சமிக்ஞை மதிப்பு 20 சதவிகித நிகழ்தகவுடன் 1 ஆக இருக்கும் 80 சதவிகித நிகழ்தகவு 0 உடன் 0 இருக்கும் இதேபோல் C மற்றும் D 50 சதவிகிதம் 50 சதவிகிதம் சமமாக இருக்கும் எனவே செயல்பாட்டு காரணியின் மதிப்பீடு முக்கியமானது எனவே இங்கே நாம் கூறுவது Pi சமிக்ஞை நிகழ்தகவு மற்றும் நோட் i ஐ சிறிது நேரம் முன்பு விளக்கியது போல நோட் i இன் சமிக்ஞை நிகழ்தகவைக் குறிக்க இந்த குறியீட்டு Pi ஐப் பயன்படுத்துகிறோம் அதாவது குறிப்பிட்ட வரி தர்க்கம் 1 ல் இருக்க நிகழ்தகவு என்ன எனவே கணு தர்க்கம் 0 இல் இருப்பதற்கான நிகழ்தகவு 1 மைனஸ் Pi ஆக இருக்கும் ஏனெனில் மொத்த நிகழ்தகவு 1 ஆக இருக்க வேண்டும் ஆகவே செயல்பாட்டு காரணியை கருத்தில் கொண்டு நான் இப்போது சிறிது நேரத்திற்கு முன்பு விளக்கியது போல் ஆல்பா i என்பது Pi மற்றும் 1 மைனஸ் Pi இன் பெருக்கள் ஏனென்றால் முனை 1 ஆகவும் 0 ஆகவும் இருக்கும்போதெல்லாம் ஒரு செயல்பாடு இருக்கும் அப்போதுதான் மாற்றம் இருக்கும் எனவே வரவிருக்கும் தரவு முற்றிலும் சீரற்றதாக இருக்கும்போது அவை சமமாக 0 அல்லது 1 என்று பொருள் நிகழ்தகவுகள் சமமாக இருக்கும் எனவே 0 5 நிகழ்தகவு உள்ளது அது 1 மற்றும் தரவு முற்றிலும் சீரற்றதாக இருக்கும்போது 0 5 நிகழ்தகவு 0 ஆகும் எனவே முற்றிலும் சீரற்ற தரவுக்கு Pi 0 5 ஆக இருக்கும் எனவே ஆல்பா i 0 25 ஆக இருக்கும் ஆனால் உண்மையான சுற்றுகளில் தரவு முற்றிலும் சீரற்றதாக இருக்காது எனவே செயல்பாட்டு காரணிகள் பொதுவாக மிகவும் குறைவாக இருக்கும் எனவே நாங்கள் ஒரு எளிய உதாரணத்தை உருவாக்குகிறோம் ஆனால் உதாரணத்தை உருவாக்கும் முன் அடிப்படை கேட்களின் சமிக்ஞை நிகழ்தகவை எவ்வாறு கணக்கிடுவது என்பதைப் பார்ப்போம் இந்த சமன்பாடு கொஞ்சம் சிக்கலானதாகத் தோன்றலாம் ஆனால் அவை பெறப்பட்ட விதம் எளிமையானது 2 AND உள்ளீடு கேட்களை எடுத்துக் கொள்ளுங்கள் உள்ளீடு 1 இல் இருக்கும் நிகழ்தகவு இதுதான் எனவே நிகழ்தகவு Pf என்னவாக இருக்கும் நிகழ்தகவு வெளியீடு 1 ஆக இருக்கும் ஏனெனில் இரண்டு உள்ளீடுகளும் 1 ஆக இருந்தால் ஒரு AND கேட் வெளியீடு 1 ஆக இருக்கும் எனவே இது PA மற்றும் PB இன் பெருக்களாக இருக்கும் இதேபோல் நாம் ஒரு OR கேட்டை பார்த்தால் அதே மாதிரி 2 உள்ளீடுகள் சமிக்ஞை நிகழ்தகவுகள் PA மற்றும் PB ஆகும் எனவே இங்கே Pf என்னவாக இருக்கும் OR கேட்டை பாருங்கள் வெளியீடு என்னவாக இருக்கும் சரி விதி என்னவென்றால் உள்ளீடுகளில் குறைந்தபட்சம் 1 ஆகும் ஆனால் நிகழ்தகவை அதே மாதிரி எழுதுவது கடினம் வெளியீடு 0 ஆக இருக்கும் நிகழ்தகவை எழுதுவது எளிதானது இரு உள்ளீடுகளும் 0 வாக இருந்தால் மறைமுகமாக வெளியீடு 0 ஆக இருக்கும் என்று பார்ப்போம் எனவே உள்ளீடு இரண்டுமே 0 என்றால் 1 மைனஸ் PA 1 மைனஸ் PB எனவே 1 மைனஸ் PA 1 மைனஸ் PBயால் பெருக்கப்படுகிறது இது f 0 வாக இருக்கும் நிகழ்தகவு ஆனால் நிகழ்தகவு f 1 ஆக இருக்க வேண்டும் இது f இன் நிகழ்தகவு 0 என்றால் இதன் 1 மைனஸ் நிகழ்தகவு f 1 ஆக இருக்கும் இந்த முழு விஷயமும் நிகழ்தகவு f 1 ஆகும் எனவே இது இந்த உரிமையைப் பின்பற்றுகிறது எனவே நீங்கள் இப்போது அட்டவணையைப் பார்த்தால் மற்றவற்றை நியாயப்படுத்தலாம் ஒரு NAND கேட்டுக்கு AND கேட் தலைகீழாக இருக்கும் AND கேட்டின் வெளியீடு 1 1 ஆக இருந்தால் 1 ஆக இருக்கும் ஆனால் NAND வாயில் 0 ஆக இருக்கும் எனவே இது 1 கழித்தல் அது ஆகும் NOR வாயில் இந்த 1 கழித்தல் இருக்காது XOR கேட்டில் PA 1 ஆகும் ஆனால் PB 0 அல்லது PA 0 மற்றும் PB 1 ஆகும் 4 உள்ளீடு AND கேட்டுக்கு அனைத்தும் 4 ஒன்று 4 உள்ளீடு OR கேட்டுக்கு இந்த 4 இன் நீட்டிப்பு 0 1 கழித்தல் ஆகும் எனவே இது போன்ற ஒரு உதாரணத்தை நாங்கள் உருவாக்கி வருகிறோம் படிப்படியாக மதிப்பீட்டை உங்களுக்குக் காண்பிப்பேன் எனவே நாம் அடிப்படையில் சொல்வது என்னவென்றால் எனக்கு 4 உள்ளீடு மற்றும் ஒரு செயல்பாடு உள்ளது ஆனால் எனது தொழில்நுட்ப நூலகத்தில் 2 AND உள்ளீடு மட்டுமே உள்ளது எனவே எனது வடிவமைப்பை இதுபோன்று பகிர்வு செய்யலாம் அல்லது இதை நான் இவ்வாறு பகிர்வு செய்யலாம் எனவே தாமதத்தின் பார்வையில் அவற்றில் எது சிறந்தது என்று எனக்குத் தெரியவில்லை ஏனென்றால் 2 நிலை கேட் தாமதம் உள்ளது ஆனால் இங்கே 3 நிலை கேட் தாமதம் உள்ளது தாமதம் அதிகமாக இருக்கும் ஆனால் மின் நுகர்வு பார்வையில் எது சிறந்தது என பார்க்கலாம் எனவே சமிக்ஞை நிகழ்தகவுகள் 0 2 0 2 0 5 0 5 போன்றவை என்று நான் கருதி நாம் வேலை செய்வோம் முதலில் இந்த மாற்றீட்டைப் பார்ப்போம் முதல் வழி மேப்பிங்கில் தாமதம் 3 அலகுகள் இருக்கும் எனவே நாங்கள் சக்தியை மதிப்பிடுகிறோம் எனவே நாம் என்ன கருதினோம் உள்ளீட்டு சமிக்ஞை நிகழ்தகவுகள் இந்த 0 5 மற்றும் 0 5 என்று நாங்கள் கருதினோம் எனவே அந்த அட்டவணையைப் பயன்படுத்தி மற்ற வரிகளின் நிகழ்தகவு மதிப்புகளை முதலில் கணக்கிடுகிறோம் எனவே PE என்னவாக இருக்கும் இது PA மற்றும் PB இன் பெருக்கலாக இருக்கும் எனவே P என்பது ஒரு AND இரண்டு உள்ளீடு AND கேட் PA மற்றும் PB இன் பெருக்கல் 0 04 ஐ பெருக்கட்டும் PF என்பது PE மற்றும் PC இன் பெருக்கல் 0 04 முதல் 0 5 வரை அது 0 02 மற்றும் PG என்றால் என்ன PF PD யால் பெருக்கப்படுகிறது 0 02 0 5 0 01 ஆல் பெருக்கப்படுகிறது எனவே சமிக்ஞை நிகழ்தகவுகளை நாங்கள் கணக்கிட்டுள்ளோம் இப்போது ஆல்பா i மதிப்புகளை சமிக்ஞை செயல்பாட்டு மதிப்புகளைக் கணக்கிடுவோம் இப்போது ஒரு வரையறையால் ஆல்பா என்பது P என 1 மைனஸ் பி ஆல் பெருக்கப்படுகிறது எனவே இந்த வரியில் E ஆல்பா PE ஐ 1 மைனஸ் PE ஆக இருக்கும் PE ஏற்கனவே கணக்கிடப்படுகிறது எனவே நீங்கள் மாற்றினால் இது இதுதான் ஆல்பா F இதேபோல் இருக்கும் மற்றும் ஆல்பா G இதுவாக இருக்கும் எனவே இந்த சுற்றுக்கு சமிக்ஞை நடவடிக்கைகளின் தொகையை கூட்டினால் அவற்றின் மொத்த மாறுதல் செயல்பாடு 0 0679 இருக்கும் ஆனால் இப்போது நாம் இந்த வழியில் கேட்டை வரைபடமாக்குகிறோம் என்று வைத்துக்கொள்வோம் அங்கு கேட்கள் 2 மட்டத்தில் உள்ளன தாமதம் குறைவாக இருக்கும் கேட் வேகமாக இருக்கும் ஆனால் சக்தியைப் பொறுத்தவரை அதே நிகழ்தகவு மதிப்புகளைப் பார்ப்போம் இப்போது PE மதிப்புகள் இப்படி இருக்கும் PE இதேபோல் PA PB ஆகவும் 0 4 PF PC ஆக PD ஆகவும் 0 25 ஆகவும் PG PE ஆக PF ஆகவும் 0 01 ஆகவும் இருக்கும் எனவே நீங்கள் இப்போது ஆல்பா E ஆல்பா F மற்றும் ஆல்பா G ஆகியவற்றைக் கணக்கிட்டால் மதிப்புகள் இப்படி வருவதைக் காண்பீர்கள் ஆனால் ஆல்பா F மதிப்பு கணிசமாக உயர்ந்தது மொத்த சமிக்ஞை செயல்பாடும் மிகப் பெரியது முந்தைய வழக்கில் இது 0 06 வாக இருந்தது இங்கே அது 0 23 ஆகும் எனவே சக்தி சிதறலின் பார்வையில் இது மிகவும் மோசமான தொழில்நுட்ப வரைபடமாகும் எனவே நாங்கள் சொல்வது என்னவென்றால் பொதுவாக தொழில்நுட்ப மேப்பிங்கின் போது நாங்கள் சக்தியைப் பார்க்க வில்லை சுற்று எவ்வளவு விரைவாக இயங்க முடியும் என்பதை நாங்கள் எளிமையாகப் பார்த்தோம் ஆனால் இப்போது கூடுதல் அளவுரு உள்ளது தொழில்நுட்ப மேப்பிங்கின் போது நீங்கள் மற்றொரு புறநிலை செயல்பாட்டைக் கொண்டிருக்கலாம் இது சமிக்ஞை நடவடிக்கைகளின் மொத்த தொகையை கணக்கிடும் செயல்பாட்டு காரணிகள் ஆல்பா i பல மாற்று வழிகளில் உங்களுக்குச் சொல்லலாம் அவை சக்தியை பொறுத்தவரை எது சிறந்தது மேலும் தாமதத்தைப் பொறுத்தவரை எது சிறந்தது என்பதையும் நீங்கள் அறிவீர்கள் பின்னர் இது ஒரு பரிமாற்றமாகும் இதில் உங்கள் குறிக்கோள் எது என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் கட்ட ஒதுக்கீட்டு எனப்படும் ஒன்றைப் பற்றி பேசும் மற்றொரு நுட்பம் உள்ளது செயல்பாட்டைக் குறைக்க இங்கே நீங்கள் செயல்பாட்டுத் தொகுதிகளுக்குள் ஒரு கேட்டை நகர்த்தலாம் நான் ஒரு மிக எளிய உதாரணத்தை தருகிறேன் இங்கே எங்களுக்கு ஒரு கேட் லெவல் சர்க்யூட் உள்ளது ஒரு B பார் செயல்பாட்டைக் கணக்கிடும் 2 கேட்கள் உள்ளீட்டில் ஒரு இன்வெர்ட்டர் இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இந்த வரியில் A ஒரு உயர் செயல்பாட்டு முனை என்று கருதுவோம் அங்கு நிறைய சமிக்ஞை நடவடிக்கைகள் உள்ளன PA இன் மதிப்பு அதிகமாக உள்ளது எனவே PA அதிகமாக இருப்பதால் இந்த இன்வெர்ட்டரின் வெளியீடும் P இன் அதிக மதிப்பைக் கொண்டிருக்கும் ஏனென்றால் உள்ளீட்டில் உள்ள ஒவ்வொரு மாற்றத்திற்கும் வெளியீட்டு வலப்பக்கத்தில் ஒரு மாற்றம் இருக்கும் ஆனால் நான் இந்த சுற்றுக்கு ஒரு தொழில்நுட்ப வரைபடத்தை உருவாக்குகிறேன் என்று வைத்துக்கொள்வோம் இதனால் நான் இந்த AND கேட்டை ஒரு NOR கேட்டாக மாற்றியமைக்கிறேன் மேலும் எனது உள்ளீட்டு B ஐ B இலிருந்து B பாராக மாற்றுகிறேன் அதாவது எனது வெளியீட்டு செயல்பாடு அதே உரிமையாகவே இருக்கிறதா ஆனால் நான் சாதித்த விஷயம் என்னவென்றால் முன்பு 2 முனைகள் உயர் செயல்பாடாக இருந்தன ஆனால் இப்போது ஒரு ஒற்றை முனை உள்ளது இது அதிக செயல்பாடு உடையது எனவே இயற்கையாகவே எனது மின் நுகர்வு குறையும் எனவே சில உயர் செயல்பாடுகள் எதிர்பார்க்கப்பட்ட சுற்றுகளின் பிரிவுகளில் கேட்களை நகர்த்த முயற்சிக்கிறோம் மேலும் இந்த செயல்பாடுகளின் மொத்த தொகையை மீண்டும் குறைக்க முயற்சிக்கிறீர்கள் ஆல்பா i மதிப்புகள் கேட்களை நகர்த்துவதன் மூலம் கேட்களை மறுசீரமைப்பதன் மூலம் பூலியன் பயன்படுத்தி செயல்பாட்டு அலைகளை மாற்ற இயற்கணித விதிகள் இங்கே போலவே நாம் ஒரு AND கேட்டைNOR கேட்டாக மாற்றியமைத்துள்ளோம் மல்டிபிளெக்சர் என்று மற்றொரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் என்னிடம் 2 முதல் 1 மல்டிபிளெக்சர் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் அங்கு 2 உள்ளீடுகள் A மற்றும் B A தலைகீழாக உள்ளது தற்செயலாக A ஒரு உயர் செயல்பாட்டு முனை என்று வைத்துக்கொள்வோம் எனவே இந்த NOT கேட்டின் வெளியீடும் அதிக செயல்பாடாக இருக்கும் எனவே நான் என்ன செய்கிறேன் சுற்றுகளை மாற்றியமைக்கிறேன் எனவே நான் இங்கிருந்து இன்வெர்ட்டரை வெளியே எடுக்கிறேன் இன்வெர்ட்டரை B வரியில் வைத்தேன் வெளியீட்டில் ஒரு இன்வெர்ட்டரை வைத்தேன் எனவே செயல்பாட்டில் எனது மல்டிபிளெக்சர் அப்படியே உள்ளது ஏனெனில் இரண்டு தலைகீழ் இருக்கும் ஆனால் 2 உயர் செயல்பாட்டு முனைகளுக்கு பதிலாக நான் என்ன சாதித்தேன் இப்போது எனக்கு ஒரு உயர் செயல்பாட்டு முனை உள்ளது ஏனென்றால் அது எதுவாக இருந்தாலும் எந்த மாற்றமும் இல்லை எனவே இவை சில எளிய எடுத்துக்காட்டுகள் அவை உங்கள் சர்க்யூட் நெட்லிஸ்டில் சில மாற்றங்களைச் செய்யலாம் மற்றும் சமிக்ஞை செயல்பாடுகளைக் குறைக்க நீங்கள் மாற்றியமைக்கக்கூடிய சில செயல்பாட்டுத் தொகுதிகளையும் சரி என்று காட்டுகிறது இன்னும் சில நுட்பங்களைப் பார்ப்போம் முள் இடமாற்றம் என்று ஒரு நுட்பம் உள்ளது இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்று நீங்கள் காண்கிறீர்கள் இதை நான் இதுவரை கருத்தில் கொள்ளவில்லை நான் சொல்வது இது போன்றது பல உள்ளீட்டு வாயிலை எடுத்துக் கொள்ளுங்கள் எனக்கு 4 உள்ளீட்டு NAND கேட் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் பொதுவாக நம்மிடம் பல உள்ளீட்டு வாயில் இருக்கும்போது இதுபோன்ற ABCD இணைக்கிறோம் எங்களிடம் மற்றொரு காட்சி அதே கேட் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் ஆனால் கேட்களை ADCB போன்று இணைக்கிறோம் இப்போது NAND செயல்பாடு பரிமாற்றமாக இருப்பதால் இந்த இரண்டும் சமம் என்று நீங்கள் எளிதாகக் கூறலாம் இவை இரண்டும் நிச்சயமாக செயல்பாட்டுக்கு சமமானவை ஆனால் அவை செயல்பாட்டு ரீதியாக அவை சமமானவை சக்தி சிதறல் வாரியாக அவை சமமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படக்கூடும் ஏனென்றால் இவற்றில் ஒன்றில் ஒரு சமிக்ஞை செயல்பாடு இருந்தால் மற்றொன்றிலும் சமிக்ஞை செயல்பாடு இருக்கும் அதற்கு நேர்மாறாகவும் இருக்கும் ஆனால் உண்மையில் CMOS இல் இது எப்போதும் நடக்காது இது சுவாரஸ்யமானது எனவே இங்கே நாம் சொல்வது என்னவென்றால் மின்சாரம் சிதறல் தொடர்பாக ஒரு கேட் உள்ளீட்டின் மாறுதல் செயல்பாட்டின் தாக்கம் உள்ளீட்டின் தொடர்புடைய நிலையைப் பொறுத்தது எனவே இப்போது எங்களுக்கு மற்றொரு வடிவமைப்பு நெகிழ்வுத்தன்மை அல்லது அளவுரு உள்ளது அதிக செயல்பாட்டு முனைகளை உள்ளீடுகளுக்கு வைக்கலாம் அதன் சக்தி சக்தி சிதறலில் மிகக் குறைவு எனவே இதை இங்கே ஒரு உதாரணத்தின் உதவியுடன் விளக்குகிறோம் நாங்கள் 4 உள்ளீட்டு NAND செயல்பாட்டை எடுத்துக்கொள்கிறோம் எனவே நாம் இணைத்துள்ள உள்ளீடுகள் பின்வருமாறு d c b a இந்த ஸ்லைடு சிவப்பு என்றால் அதிகபட்ச செயல்பாடு என்பதைக் காட்டுகிறது இந்த இலகுவான நிழல் குறைந்த செயல்பாடு என்று பொருள் அதாவது d கான ஆல்பா மதிப்பு மிக உயர்ந்தது a இன் ஆல்பா மதிப்பு மிகக் குறைவு இப்போது இங்கே கண்கானிப்பை பின்வருமாறு பார்க்கலாம் நாங்கள் இங்கே சுமை கொள்ளளவை மட்டுமே காட்டியுள்ளோம் ஆனால் நான் சொன்னது போல இந்த இடைநிலை முனைகள் ஒவ்வொன்றிலும் ஒரு கொள்ளளவு இருக்கும் எனவே இந்த முனை D மிக வேகமாக மாறினால் இது சிவப்பு பின்னர் இங்கே சில கசிவு மின்னோட்டம் காரணமாக அல்லது இது இயங்கும் போதெல்லாம் இந்த கொள்ளளவு சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் கூட மிக அதிகமாக இருக்கும் ஏனென்றால் சில காலம் இங்கு ஒரு நடமாடும் பாதை இருக்கும் இதேபோல் c கூட அடிக்கடி மாறுகிறது எனவே d மற்றும் c இரண்டும் கடத்தப்படும் நேரங்கள் இருக்கும் மேலும் இந்த கொள்ளளவு சார்ஜ் மற்றும் டிஸ்சார்ஜ் ஆகும் ஆனால் நாங்கள் அதை வேறு வழியில் வைத்தால் நீங்கள் குறைந்த செயல் உள்ளீட்டை மேலே வைத்திருக்குறீர்கள் எனவே இந்த டிரான்சிஸ்டர் பெரும்பாலும் கடத்தப்படாததாக இருக்கும் எனவே மிகக் குறைந்த டிரான்சிஸ்டர் மிக அதிகமாக மாறினாலும் தற்போதைய மாறுதல் மற்றும் சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் தாக்கம் மிகக் குறைவாகவே இருக்கும் இது இந்த பாதையில் சற்று கீழே இருப்பதால் இந்த அடுக்கின் கீழேயும் மிகக் குறைவு எனவே இது நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வடிவமைப்பு தத்துவமாகும் அங்கு உள்ளீட்டின் சமிக்ஞை செயல்பாட்டைப் பார்க்கும்போது மிக உயர்ந்த செயல்பாட்டு முனையை இங்குள்ள மிகக் குறைந்த உள்ளீட்டிற்கு தள்ள முடியும் b c d என்பது d c b a ஐ விட சிறந்த உள்ளீட்டு வேலையாக இருக்கும் எனவே இதன் மூலம் நாம் இந்த சொற்பொழிவின் முடிவிற்கு வருகிறோம் இப்போது அடுத்த சொற்பொழிவில் வாயில்களின் மட்டத்தில் இன்னும் சில நுட்பங்களைப் பார்ப்போம் இதன் மூலம் நீங்கள் சுற்றுகளில் மின் நுகர்வு கட்டுப்படுத்தலாம் அல்லது குறைக்கலாம்